அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல் தொகுதி எண் 4 மற்றும் விரிவுரை எண் 36 இல் இருக்கிறோம் கோடு ப்ரொஜெக்ஷன்ல் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆரம்பிக்கலாம் மூன்றாவது எடுத்துக்காட்டு 75 மிமீ CD என்ற நீளமான வரியின் மேல் தோற்றம் 50 மிமீ அதன் முடிவு C கிடைமட்ட பிளேன்னிலும் செங்குத்து பிளேன் இல் இருந்து 50 மிமீ முன்னோக்கியும் உள்ளது முடிவு D ஒரு V P யின் முன் 55 மி மீ மற்றும் அது H P பிளேன்ற்கு மேலே உள்ளது அப்படியானால் CD இன் ப்ரொஜெக்ஷன் வரைந்து மற்றும் அதன் செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் உடன் கோணங்களைக் கண்டறிய வேண்டும் அதற்கான தீர்வை பார்ப்போம் எனவே இங்கே XY பிளேன் முதலில் வரைய வேண்டும் முடிவு C கிடைமட்ட பிளேன் இல் இருப்பதை நாம் காணலாம் எனவே இது கிடைமட்ட பிளேன் இல் இருக்கும் பட்சத்தில் அதன் புரொடக்ஷன்ஸ் XY அச்சு கோட்டில் இருக்கும் எனவே புரொடக்ஷன்ஸ் இன் ஒரு பகுதி இந்த புள்ளியின் வழியாக செல்லும் முதலில் நாம் c வரைய வேண்டும் அது XY மேல் உள்ளது அது கிடைமட்ட பிளேன் மற்றும் C 50 மில்லி மீட்டர் XY க்கு கீழே உள்ளது ஏனென்றால் c கிடைமட்ட பிளேன் இல் உள்ளது மற்றும் 50 மில்லி மீட்டர் செங்குத்து பிளேன் இல் இருந்து முன்னோக்கியும் உள்ளது எனவே 3டி பிக்டோரியல் பார்வையில் இது போன்ற வரி இருக்கும்போது இது கிடைமட்ட பிளேன் செங்குத்து பிளேன் முன் 50 மிமீ தொலைவில் C உள்ளது அதை குறித்துக் கொள்ளலாம் அங்கிருந்து லோகஸ் வரைய வேண்டும் இரண்டு புள்ளிகள் இருக்கின்றது c மற்றும் c இது லோகஸ் கோடுகள் 15 மில்லி மீட்டருக்கு அடுத்த லோகஸ் கோடு வரைய வேண்டும் ஏனெனில் முடிவு D செங்குத்து பிளேன் க்கு முன்னே இருக்கிறது இந்த முடிவு செங்குத்து பிளேன் இல் இருந்து எங்கே இருக்கிறது என்று தெரியாது இந்த புள்ளி 15 மிமீ c 50 மிமீ இருக்க வேண்டும் மற்றும் d சற்று நெருக்கமாக இருப்பதால் அது அந்த இடத்தில் உள்ளது இதைக் கண்டுபிடிப்பதற்காக லோகஸ் கோட்டை வரைய வேண்டும் அது முடிந்ததும் c இலிருந்து லோகஸ் d இல் 50 மிமீ மற்றும் 75 மிமீ தூரத்தை உருவாக்க வேண்டும் எனவே இது c புள்ளி அங்கிருந்து 50 மிமீ மற்றும் 75 மிமீ ஆகியவற்றை குறிக்கவும் ஏனெனில் முடிவு c ஹெச்பி மற்றும் செங்குத்து பிளேன் முன் 50 மி மீ தூரத்தில் உள்ளது இங்கே வெட்டுவதன் மூலம் d1 மற்றும் d1 ஆகியவற்றை குறிப்பிடலாம் பின்னர் d 1 இலிருந்து ஒரு செங்குத்து கோட்டை மேல்நோக்கி வரையவும் பின்னர் c இல் இருந்து இந்த ப்ரொஜெக்ஷன் கோடு வரை அளந்து இங்கிருந்து ஒரு வளைவை வரையவும் நாம் ஏற்கனவே d புள்ளியைக் கண்டுபிடித்துள்ளோம் எனவே ஒரு ப்ரொஜெக்டர் கோட்டை வரையவும் இது d ஐக் குறிக்கும் d தெரிந்தவுடன் c மற்றும் d இல் சேருங்கள் அது முன் தோற்றமாக இருக்கும் d தெரிந்தவுடன் ஒரு ப்ரொஜெக்டர் லோகஸை வரையவும் இதில் c முதல் d 1 வரையிலான நீளம் உண்மையான நீளம் எனவே c d 1 ஐ அளந்து அந்த லோகஸை வெட்டவும் அதற்கு d 1 என பெயரிடலாம் இதுபோல் தான் வரைபடத்தை உருவாக்க வேண்டும் இது மீண்டும் உண்மையான நீளமாக இருக்கும் இந்த கோணம் உண்மையான கோணமாகும் அதேபோல் c d 1 கிடைமட்ட அச்சிடும் ஏற்படுத்தும் கோணம் ஃபை அதை கண்டறிய வேண்டும் எனவே இங்கே தெரியாதவை CD ப்ரொஜெக்ஷன் அதாவது முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் மற்றும் கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் உடனான கோணம் எனவே அதை மீண்டும் ஒரு முறை தாளில் செய்வோம் எனவே முதலில் வரைபடத்தில் நாம் ஒரு கிடைமட்ட கோடு XY ஐ வரைய வேண்டும் இந்த x அச்சு y அச்சு என்று பெயரிடுங்கள் மற்றும் இந்த ப்ரொஜெக்டரைக் குறிப்பிட்ட ஒரு செங்குத்து கோட்டை வரையவும் மேலும் c ஏற்கனவே x அச்சில் உள்ளது எனவே அதை XY அச்சில் குறித்துக் கொள்ளலாம் c என்பது அந்தக் கோட்டிற்குக் கீழ் அல்லது செங்குத்து பிளேனின் முன் 50 மி தூரத்தில் உள்ளது 50 மி மீ இல் c புள்ளியை குறிக்கவும் இந்த பிளேனில் இருந்து லோகஸை வரையவும் இதேபோல் XY அச்சுக்கு கீழே 15 மிமீ இல் லோகஸ் கோட்டை வரையவும் இந்த கோடுகளில் d மற்றும் d ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் முடிந்ததும் 50 மி ஐ குறிப்பிட வேண்டும் எனவே 50 மி மீ அளவு எடுத்து c இல் இருந்து d ஐ குறிப்பிட வேண்டும் அடுத்து 70 மி ஐ குறிப்பிட வேண்டும் அந்தப் புள்ளி d 1 என குறிப்பிடலாம் இந்த புள்ளிகளை சேர்க்கவும் cd என்பது மேல்தோற்றம் மற்றும் c d1 ஐ இணைத்தால் நமக்கு உண்மையான நீளம் கிடைக்கும் இப்பொழுது செங்குத்து பிளேன் இன் மேல் தோற்றம் மற்றும் உண்மையான நீளம் ஆகியவற்றை ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் எனவே இது ஒரு ப்ரொஜெக்டர் மற்றொன்று இந்த ப்ரொஜெக்டர் இப்பொழுது இந்த கோணத்தை அளவிட வேண்டும் அதற்கு ஃபை என்ன பெயரிடலாம் மற்றும் இது உண்மையான நீளம் இது மேல் தோற்றம் இப்போது அங்கிருந்து XY அச்சு மீது d1 ஐக் ப்ரொஜெக்ட் செய்துள்ளோம் அதை சுழற்றி இந்த தோற்றங்களை உருவாக்க வேண்டும் எனவே இந்த வரியை அளவிடுவோம் பின் அதைக் கடந்து செல்லும் ஒரு வளைவை வரைவோம் ஏற்கனவே உண்மையான நீளம் நமக்கு தெரியும் எனவே இந்த அச்சில் உண்மையான நீளத்தைக் குறிப்பிட வேண்டும் லோகஸை வரைந்த பிறகு அதைக் கண்டுபிடிக்கும் நிலையில் இருப்போம் இப்போது d க்கான லோகஷ் ப்ரொஜெக்ட் கோட்டில் d மற்றும் c இல் இருந்து இந்தக் கோட்டை இணைத்தால் முன் தோற்றம் கிடைக்கும் முன் தோற்றத்தை வரைந்த பிறகு d வழியாக லோக்கஸ் கோடு செல்லும் ஏனெனில் எந்த நீலத்தை நாம் மாற்ற வேண்டுமோ அதை இந்த அட்சியில் வெட்ட வேண்டும் இதற்கு d 1 என பெயரிடலாம் இதை ப்ரொஜெக்டர் செய்தால் செங்குத்து ப்ளேனில் உண்மையான நீளத்தை குறிப்பிடவும் இதன் கோணம் தீட்டா இந்தக் கோணத்தை அளவிடவும் கிடைமட்டத்துடன் கூடிய பை கோணம் 29 டிகிரி மற்றும் தீட்டா கோணம் 46 மற்றும் உண்மையான நீளம் 72 மிமீ இதுவும் உண்மையான நீளம் இப்போது ப்ரொஜெக்ஷன் ஆப்லைன் இல் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இஸ்லைட் இல் உள்ள எடுத்துக்காட்டு 4 ஐ பார்ப்போம் PQ மற்றும் QR என்ற இரண்டு நேர் கோடுகள் உள்ளன எனவே இது ஒரு கோடு மட்டுமல்ல இரண்டு கோடுகள் PQ மற்றும் QR அவை முன் பார்வை மற்றும் மேல் பார்வையில் 120 டிகிரி கோணத்தை உருவாக்குகின்றன PQ 60 மில்லிமீட்டர் நீளமானது மற்றும் கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் இரண்டிலிருந்தும் இணையாகவும் 15 மி தொலைவிலும் உள்ளது புள்ளி R கிடைமட்ட பிளேன்ற்கு மேலே 50 மிமீ இருந்தால் PQ மற்றும் QR க்கு இடையிலான உண்மையான கோணத்தை கண்டறிய வேண்டும் எனவே இரண்டு கோடுகள் உள்ளன PQ மற்றும் QR அதாவது QR கோடு Q வழியாக செல்லும் அவை அவற்றுக்கிடையே 120 டிகிரி கோணத்தை உருவாக்குகின்றன மேலும் அவை மேல் தோற்றத்தின் முன்னால் உள்ளன PQ நீளம் 60 மி என்று தெரியும் இது ஹெச்பி மற்றும் விபிக்கு முன்னால் 15 மி இல் உள்ளது அப்படியானால் இந்த PQ க்கு இடையிலான உண்மையான கோணத்தை நாம் கண்டறிய வேண்டும் எனவே படிப்படியாக இந்தப் எடுத்துக்காட்டை தீர்ப்போம் முதலில் பிளேன்ல் XY என்ற குறிப்பு கோட்டை வரையவும் பின்னர் ஹெச்பிக்கு மேலே ஒரு புள்ளி p 15 மிமீ இல் குறிக்கவும் முன் தோற்றத்தில் 15 mm இல் ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் இதனால் p புள்ளி 15 மிமீ இல் இருக்கும் அதேபோல் p புள்ளியை மேல் பார்வையில் இருந்து பார்க்கும்போது முன்னால் இருக்கும் எனவே புள்ளி 15 மி இக்கு கீழ் இருக்கும் பின்னர் 60 மிமீ க்கு pq and pq கோடுகளை XY அச்சுக்கு இணையாக வரைய வேண்டும் இந்த கோடுகள் ப்ரொஜெக்ஷன் செய்யப்படுவதால் பார்க்கப்படும் முன் மற்றும் மேற்புறத் தோற்றம் எனவே p புள்ளியிலிருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கோடு p q ஐ வரையவும் இது PQ 60 மிமீ நீளமானது இது இந்த XY அச்சுக்கு இணையாகவும் 15 மிமீ கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் இரண்டிலிருந்தும் உள்ளது எனவே ஒரு முறை நாம் pq மற்றும் pq ஐ முடித்துவிட்டால் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது 60 ஆகும் புள்ளி q இலிருந்து ஒரு கோட்டை வரைய வேண்டும் எனவே q புள்ளியை குறித்த பிறகு 120 டிகிரியில் கோடு வரைய வேண்டும் மற்றும் இது XY க்கு மேல் 50 மிமீ தொலைவில் கிடைமட்ட கோட்டை சந்திக்கிறது எனவே 50 மிமீ இல் ஒரு கிடைமட்ட கோட்டை வரையவும் அதற்கு r என குறிப்பிடவும் r ஐ கிடைமட்டமாக அமைத்த பிறகு q மற்றும் r ஆகியவற்றை இணைக்க முடியும் பின்பு p r ஆகியவற்றை இணைக்க வேண்டும் அதன் பிறகு நான்காவது புள்ளி q இலிருந்து ஒரு கோட்டை வரையவும் q இல் இருந்து 120 டிகிரி சாய்வு கோணத்தில் இருக்கும் ஒரு கோட்டை வரையவும் இது ப்ரொஜெக்டர் r ஐ சந்திக்கிறது அதை r எனக் குறிப்பிடலாம் பின்னர் q r இல் சேரவும் மற்றும் p r இல் சேரவும் இது r மற்றும் பின்னர் இந்த புள்ளியில் p மற்றும் r இல் சேரவும் முதலில் இந்த வழிமுறைகளை தாளில் உருவாக்குவோம் முதலில் நாம் செய்ய வேண்டியது ஒரு XY கோட்டை வரையவும் இது X அச்சு மற்றும் இது Y அச்சு பின்னர் புள்ளிகளைக் குறிக்கவும் எனவே XY க்கு 15 மிமீ மேலே இருக்கும் ஒரு ப்ரொஜெக்டர் கோட்டை வரையவும் அந்த புள்ளி p என குறிப்பிடவும் அதேபோல் 15 மி கீழே p ஐ குறிப்பிடவும் p மற்றும் p இல் இருந்து லோட்டஸ் கோடுகள் வரைய வேண்டும் இந்த ஒரு புரோஜெக்டட் கோடுகள் ஆகும் இப்போது 60 மிமீ நீளமான கோடு வரைய வேண்டும் இந்தப் புள்ளியை q என குறிப்பிடலாம் அதேபோல் இந்த புள்ளி q இந்த கோடுகளை சேரவும் இப்பொழுது q புள்ளியில் இருந்து 120 டிகிரிக்கு ஒரு கோடு வரைய வேண்டும் அது XY இல் இருந்து 50 மி மீ மேல் கிடைமட்ட கோட்டை சந்திக்கும் எனவே முதலில் தாளில் 50 மிமீ க்கு கோட்டை வரையவும் q இலிருந்து 120 டிகிரிகளில் கோடு வரையவும் மற்றும் இந்த புள்ளியை r என குறிப்பிடலாம் r கிடைத்தவுடன் r ஐ உருவாக்க அதைக் கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் ஏற்கனவே நமக்கு q தெரியும் அங்கிருந்து 120 டிகிரிகளில் கோடு வரைந்து r ஐ குறிப்பிடவும் p மற்றும் r ஐ இணைக்கவும் p q r கோடுகள் இந்த வழியில் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டுவிட்டது இந்த p மற்றும் r ஆகியவற்றை இணைக்கவும் இப்போது நாம் r 1 r 2 ஐ குறிப்பிட வேண்டும் இந்தக் கோடு 50 மிமீ மேலே உள்ளது இதில் கோட்டில் r 1 ஐ குறிப்பிட வேண்டும் இந்த p q மற்றும் p q கோடுகள் XY க்கு இணையாக உள்ளது மேலும் அவை 60 மிமீ நீளம் கொண்ட p q இன் உண்மையான நீள பக்கத்தைக் குறிக்கின்றன இப்போது p ஐ மையமாக கொண்டு நாம் ஒரு வளைவை வரைய வேண்டும் விதிமுறைகளுக்கு ஸ்லைடில் உதாரணம் 4 ஐப் பார்ப்போம் இந்த கட்டமைப்பை முடித்ததும் இந்த விதிமுறை 5 ஐப் பாருங்கள் P q மற்றும் p q கோடுகள் XY க்கு இணையாக இருப்பதால் அவை PQ இன் உண்மையான நீள பக்கத்தைக் குறிக்கின்றன இங்கே PQ 60 மி இப்போது இங்கிருந்து p ஐ மையமாக கொண்டு pr ஆரத்திற்கு ஒரு வளைவை வரைந்து r 1 ஐ குறிப்பிட வேண்டும் அதன்பிறகு r1 ஐ மேல்புறமாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் பின்னர் p மற்றும் r1 ஐ இணைக்க வேண்டும் இது p மற்றும் r இன் உண்மையா நீளத்தைக் குறிக்கிறது pqr இல் p மற்றும் r இன் உண்மையான நீளத்தைக் இந்த வழியில் பெற முடியும் எனவே p r 1 இதை 94 மிமீ என்று பெறுவோம் அதைக் கணக்கிடுவோம் எனவே வரைபட தாளில் இந்த p r ஐ குறிப்பிட்ட உடன் ஒரு வளைவை வரையவும் இந்த புள்ளிக்கான ஒரு ப்ரொஜெக்டர் இது r 1 ஆகும் அதை ப்ரொஜெக்ட் r1 ஐ குறிப்பிடலாம் பிறகு pr மற்றும் p r1 ஐ இணைக்கவும் எனவே இந்த p r மற்றும் p r1 ஐ வரைந்த பிறகு இந்த புள்ளிகளை இணைக்கவும் இப்போது நாம் ஏழாவது வழிமுறைக்கு செல்வோம் q ஐ மையமாக கொண்டு qr ஆரத்திற்கு ஒரு வளைவை கிடைமட்ட கோடு தொடும்படி r2 வரைய வேண்டும் எனவே இந்த ஆரம் மூலம் நாம் இந்த வழியில் சென்றாள் r2 ஐ கண்டுபிடிப்போம் r2 ஐ ப்ரொஜெக்ட் செய்து r2 ஐ குறிப்பிடலாம் எனவே இதை வரைதல் தாளில் செய்வோம் நாம் p மற்றும் r ஐ அமைத்துள்ளோம் qr ஆரம் r இல் இருந்து இந்த கிடைமட்ட அச்சு வரை r2 வை குறிப்பிட ப்ரொஜெக்ட் செய்யவும் r2 கோடு வரைந்த பிறகு q மற்றும் r2 வை இணைக்க வேண்டும் அதற்காக r2 இலிருந்து ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் பின்பு q மற்றும் r2 ஆகியவற்றை இணைக்க வேண்டும் இங்கு r2 வை குறிப்பிடலாம் p இலிருந்து r2 க்கு ஆர்ஆர்க் ப்ரொஜெக்ட் செய்து பின்னர் r2 வை ப்ராஜெக்ட் செய்தோம் பின்னர் q மற்றும் r2 ஆகியவற்றை இணைத்தால் அது qr இன் உண்மையான நீலத்தை குறிப்பிடும் எனவே இது Q மற்றும் r இன் உண்மையான நீளம் இதை முடித்த பிறகு நாம் ஒரு உண்மையான முக்கோணத்தை வரைவோம் இதை நாம் p இலிருந்து r1 க்கு மாற்ற வேண்டும் அதேபோல் q1 இலிருந்து r2 க்கு மாற்ற வேண்டும் இந்த வெட்டும் புள்ளி ஆகும் எனவே இப்போது இந்த வரிகளை p இல் இருந்து சேருங்கள் இதை PQ கோடு என மறுபெயரிடுங்கள் மற்றும் Q இல் இருந்து R ஐ சேருங்க எனவே நம்மிடம் QR வரி உள்ளது மற்றும் PR மற்றும் PQ கோடு உள்ளது Q மற்றும் R உருவாக்கும் கோணம் 113 டிகிரியாக இருக்கும் இந்தக்கோடு மற்றும் QR நீளம் இங்கே தேவையானவை இந்த வழிமுறைகளில் PQ மற்றும் QR க்கு இடையில் இந்த உண்மையான கோணத்தை உருவாக்குகிறோம் PQ மற்றும் QR இடையில் உள்ள கோணம் 113 டிகிரியாக இருக்கும் இங்கே 112 டிகிரி 113 டிகிரி கோணங்கள் ஆக இருக்கலாம் ஏனெனில் வரைவதில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் அதை எவ்வாறு ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்பதைப் பொருத்து 1 முதல் 2 டிகிரி கோணங்கள் வேறுபடலாம் இந்த ஸ்லைடில் ஒரு புதிய கருத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம் அதை ஒரு வரியின் சுவடு என்று அழைக்கிறோம் எனவே குறிப்பு பிளேன் ஒரு கோட்டின் குறுக்குவெட்டு புள்ளி அல்லது அவற்றின் நீட்டிப்பு ஒரு வரியின் சுவடுகள் என்று அழைக்கப்படுகிறது செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் ஆகியவற்றை பொருத்து வரியின் சுவடுகளை வகைப்படுத்தலாம் கிடைமட்ட பிளேன் ஐ பொறுத்து பார்ப்போம் ஒரு கோடு அல்லது அதன் குறுக்குவெட்டு இது ஒரு கிடைமட்ட பிளேன் ஐ தொட்டால் கிடைமட்ட பிளேன்ல் ஒரு கோட்டின் சுவடு என்று அழைக்கிறோம் பொதுவாக அதை HT சின்னத்தால் குறிக்கிறோம் இது கிடைமட்ட பிளேன்ல் ஒரு புள்ளி இது ஹெச்பியில் ஒரு புள்ளியின் TV என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அது வெட்டிக் கொள்கிறது உதாரணத்திற்கு ஒரு பேனாவை எடுத்துக்கொள்வோம் அது இந்த புள்ளியைத் தொடுகிறது எனவே இது வரி இது இங்கே தொடப்போகிறது எனவே இது இந்த குறிப்பு பிளேன் ஐ வெட்டப் போகிறது எனவே அந்த புள்ளி சுவடு என்று அழைக்கிறோம் அது கிடைமட்ட பிளேன் ஐ வெட்டப் போகிறது என்றால் அதை HT புள்ளி என்று அழைக்கிறோம் இது முன்புற தோற்றத்தில் வரும்பொழுது நேராக ப்ரொஜெக்ஷன் XY வரிக்கு வருகிறது இதை ப்ரொஜெக்ஷன் செய்யும்பொழுது இது XY இல் ப்ரொஜெக்ட் ஆகும் மற்றும் இந்த புள்ளியை h என குறிப்பிடலாம் அதேபோல் ஒரு கோடு செங்குத்து பிளேன் தொடும் பொழுது உருவாகும் குறுக்குவெட்டு புள்ளி அல்லது நீட்டிப்பு புள்ளி ஐ செங்குத்து பிளேன் இன் ஒரு வரியின் சுவடு எனப்படும் அதை VP VT எனக் குறிப்பிடலாம் இது செங்குத்து பிளேன்ல் ஒரு புள்ளி பிறகு அதை மேல் புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த புள்ளி XY அச்யை வெட்டுகிறது எனவே இதை XY அச்சுயில் பார்க்க முடியும் சுவடுகள் மற்றும் இந்த வரிகளைப் பற்றி மேலும் பிளேன் உடனான அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் இதில் பிளேன்கள் இந்த கிடைமட்ட மற்றும் செங்குத்து பிளேன் இல் வெட்டும் பொழுது எவ்வாறு வெவ்வேறு ப்ரொஜெக்ஷன்க்கு மாறுபடுகின்றன என்பதை பார்ப்போம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்